டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்களின் மாடியுல் 25 க்கு வரவேற்கிறோம் ஸ்டோரேஜ் மற்றும் பைல் ஸ்ட்ரக்சர் பற்றி நாம் விவாதித்து வருகிறோம் முந்தைய மாடியுல் இல் வெவ்வேறு ஸ்டோரேஜ் ஆப்சன் களைப் பற்றி பேசினோம் டேட்டாபேஸ் பைல்களின் அமைப்பு பைல் களில் ரெக்கார்ட் களை ஸ்டோர் செய்வதற்கான பொதுவான ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்க வேண்டும் என்பது பற்றி பேசுவோம் ஒட்டுமொத்த டேட்டாபேஸ் தன்னை எவ்வாறு மேனேஜ் செய்யும் என்பது பற்றிய அந்த இஸ்யூ களைப் பற்றி பேசுவோம் எனவே பைல் ஆர்கனைசேஷன் என்றால் என்ன ஒரு டேட்டாபேஸ் ஐ பாருங்கள் டேட்டாபேஸ் என்றால் என்ன அது ஒரு ரிலேஷன்களின் கலெக்சன் ஆகும் எனவே இது பைல்களின் கலெக்சன் ஒவ்வொரு ரிலேஷன் ஒரு பைல் ஆகும் இப்பொழுது ஒரு பைல் என்றால் என்ன ஒரு பைல் என்பது ரெக்கார்ட்களின் சீக்கொன்ஸ் ஆகும் மற்றும் ரெக்கார்ட் என்றால் என்ன இது பீல்ட்களின் சீக்கொன்ஸ் ஆகும் எனவே இதுதான் தற்போதுள்ள ஹையராகி மற்றும் இந்தத் டேட்டாவை எவ்வாறு வைத்திருக்கிறோம் என்ற அமைப்பை டிசைன் செய்யும்போது இதை மனதில் கொள்ள வேண்டும் இப்போது ஒரு தொடக்க ஆக்சஸ் முறை என்னவென்றால் எல்லா ரெக்கார்ட் களும் நிலையான சைஸ் கொண்டவை இது லைப் ஐ எளிதாக்குகிறது மேலும் ஒவ்வொரு பைல் லிலும் ஒரே ஒரு வகையான ரெக்கார்ட் கள் உள்ளன மீண்டும் எளிமைப்படுத்தும் அஸம்ஷன் மற்றும் வெவ்வேறு ரெக்கார்ட் கள் வெவ்வேறு ரிலேஷன் களுக்குப் பயன்படுத்தப்படுகின்றன என்பதாகும் எனவே இது செயல்படுத்த எளிதான வகையாகும் எனவே இதனுடன் தொடங்குவோம் எனவே இவற்றை நிலையான சைஸ் ரெக்கார்ட் களில் ஸ்டோர் செய்து வைத்திருக்கிறோம் எனவே அவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக ஸ்டோர் செய்து நிலையான சைஸ் ஐ அடிப்படையாகக் கொண்டு எந்தவொரு ரெக்கார்ட் இன் தொடக்க முகவரி என்ன என்பதை நாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம் அதன்படி அதை ஆக்சஸ் செய்யலாம் இப்பொழுது ஒரு ரெக்கார்ட் டெலிட் செய்யப்பட்டால் நான் வேறு மாற்று என்று பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன அதாவது நான் ரெக்கார்டை ரெக்கார்ட் செய்ய வேண்டும் அல்லது டெலிட் செய்ய வேண்டும் எனவே நாம் எந்த ரெக்கார்டையும் டெலிட் செய்தால் உண்மையில் ரெக்காடுகளை மூவ் செய்யலாம் எனவே நாங்கள் அந்த ஸ்பேஸ் ஐ பயன்படுத்துகிறோம் அல்லது கடைசி ரெக்கார்டை எடுத்து அங்கு மூவ் செய்யலாம் அல்லது எந்த நடவடிக்கையும் செய்ய முடியாது ஆனால் சில கூடுதல் பாயின்டர்களை பயன்படுத்தி இந்த ரெக்கார்டுகள் ஃப்ரீ ஆகிவிட்டன என்பதைக் குறிக்க அதை ஃப்ரீ லிஸ்ட் க்கு கொடுக்கலாம் எனவே மூன்று முக்கிய ஸ்ராட்டஜிகள் உள்ளன முதல் ஸ்ராட்டஜி மூன்றாம் ரெக்கார்ட் ரிமூவ் செய்யப்பட்டதை இங்கே காண்பிக்கிறோம் எனவே எல்லா ரெக்கார்டுகளும் இதில் மூவ் அப் ஆகியுள்ளன இது கடைசி ரெக்கார்ட் 11 ஐ ரெக்கார்ட் 3 இன் இடத்தில் மூவ் செய்துள்ளோம் ஆகவே ரெக்கார்ட் 3 போய்விட்டது ஆனால் இன்னும் முழு விஷயமும் காம்பேக்ட் ஆகவே உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று நாம் எல்லாவற்றையும் ஆர்டர் ஆக நன்றாக மூவ் செய்தோம் பின்னர் இந்த கீ இன் கீ பீல்டு பராமரிக்கப்படுகிறது ஆனால் கடைசி ரெக்கார்ட்ஐ மூவ் செய்தால் நேச்சுரலி ஆர்டர் செய்தது டிஸ்ட்ராயிட் ஆகிவிடும் எனவே இது அடுத்த மாடியுல் களில் இன்டெக்ஸ்ட்க் ஆர்கனைசேஷன் அடிப்படையில் இம்பிளிகேஷன்ஸ் களைக் கொண்டிருக்கும் மூன்றாவது ஆப்சன் இல் ஒரு இலவச லிஸ்ட் ஐ பயன்படுத்தலாம் ஏனென்றால் இது ஒரு நல்ல ஒன்றாகும் ஏனென்றால் ஆம் நீங்கள் இங்கே இருந்த ஆர்டர் ஐ நீங்கள் டிஸ்ட்ராய் செய்ய மாட்டீர்கள் உண்மையில் யாரும் எக்ஸ்பென்ஸ்யூ ரெக்கார்டுகளை மூவ் செய்ய வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் ஒரு பாயின்டர் மூலம் தொடங்கவும் எம்டி ரெக்கார்டுகளை பாயின்டிங் செய்து கொண்டே இருக்கலாம் நீங்கள் அதை டெலிட் செய்ததும் அந்த இடத்தை அடுத்த டெலிட் செய்யப்பட்ட ரெக்கார்டு ஐ பாயின்ட் பண்ண பயன்படுத்துகிறீர்கள் எனவே உங்களுக்குத் தெரிந்த போதெல்லாம் ஒரு ரெக்கார்டு ஐ டெலிட் செய்யுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பாயின்டரை சரிசெய்ய வேண்டும் எனவே இது அடிப்படையில் லிங்க் செய்யப்படுவதற்கான மிக விரைவான மற்றும் திறமையான வழியாகும் எனவே அதற்கு மேல் எந்த இடமும் இல்லை நீள ரெக்கார்டு ஐ சரிசெய்ய நீங்கள் இப்போது இந்த கன்டஸ்ட் இல் செய்யக்கூடிய பாஸ்டட் பாசிப்பில் ஆகும் ரெக்கார்டின் நீளம் வேரியப்பிள் நீளமானால் நிச்சயமாக ஒவ்வொரு ரெக்கார்ட் ம் மிகவும் மாறுபட்ட அளவைக் கொண்டிருக்கலாம் இது மிகவும் பொதுவான எடுத்துக்காட்டு எங்களிடம் வேர்கேர் போன்ற வகைகள் உள்ளன நிறைய ஸ்டிரிங்ஸ் வேர்கேர் ஆகும் எனவே இது எவ்வளவு எடுக்கும் என்று நமக்கு தெரியாது எனவே நீங்கள் வழக்கமான வழியில் ரெப்ரசென்ட் செய்வது என்பது நீங்கள் ரெப்ரசென்ட் செய்யும் ஒரு ஆக்சுவல் மதிப்பின் ஒரு குறிப்பிட்ட தொடக்க பாயின்டர் மற்றும் மதிப்பின் அளவு அது எடுக்கும் பைட்டுகளின் எண்ணிக்கை என்ன என்பதாகும் எனவே 215 என்று சொல்லும்போது இந்த பீல்ட் உண்மையில் லொகேஷன் 21 இலிருந்து தொடங்கும் மேலும் 5 லொகேஷன் களில் 5 பைட்டுகள் இருக்கும் அடுத்தது 26 10 ஆகும் எனவே இது 26 க்குத் தொடங்கி இதுபோன்று 10 க்குச் செல்லும் அதனால் என்ன நடக்கிறது டேட்டா வின் இந்த பகுதியை நீங்கள் கவனித்தால் அந்த பகுதி உண்மையில் அனைத்து நடைமுறை நோக்கங்களுக்காகவும் நீளம் 1 ஆகும் ஏனென்றால் இங்கே நீங்கள் வேரியப்பிள் நீள டேட்டா வுக்கு இரட்டை x ஐ வைத்திருக்கிறீர்கள் அல்லது உங்களிடம் ஏதேனும் ஒரு பீல்ட் இருந்தால் அது ஒரு நிலையான நீள டேட்டா அல்லது உங்களிடம் ஒரு பூஜ்யம் உள்ளது இது ஒரு பைட்டில் சேமிக்கப்படுகிறது பின்னர் உங்களிடம் அனைத்து மாறக்கூடிய விஷயங்களும் ஒரு என்ட் இல் உள்ளன எனவே இந்த வகையான என்கோடிங் ஐ பயன்படுத்தி இந்த பிக்ஸட் லென்த் இன் ஒரு பகுதியை நீங்கள் உண்மையில் செய்யலாம் எனவே இதுதான் இங்கே விளக்கப்பட்டுள்ளது எனவே வேரியப்பிள் நீள ரெக்கார்ட்கள்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சினை என்னவென்றால் நீங்கள் இதை இப்படி வைத்திருந்தால் நீங்கள் உண்மையில் இங்கே பாயின்டர்களை பயன்படுத்துவதால் இந்த டேட்டா உண்மையில் 21 இல் உள்ளது என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே நீங்கள் ரெக்கார்ட் பொசிஷனை மாற்றம் செய்தால் அதாவது ரீலொக்கேட் செய்தால் ரெக்கார்ட் நிலையில் என்ன நடக்கும் இந்த ரெபரன்சஸ் அனைத்தும் அப்டேட் செய்யப்பட வேண்டும் எனவே அது ஒரு ஸ்லாட்டெட் விஷயமாக மாறுகிறது எனவே ஸ்லாட்டெட் பேஜ் ஸ்ட்ரக்சர் என்னவென்றால் அது ஒரு சிறிய அளவிலான சரிசெய்தலைச் செய்கிறது இது ரெக்கார்ட் களை இங்கே ரெக்கார்ட் செய்கிறது அது ஒரு ஹெடர் ஐ கொண்டுள்ளது எனவே இது இங்கே உள்ளதைப் போல ஒரு பிளாக் ஹெடர் ஐ கொண்டுள்ளது மற்றும் பிளாக் ஹெடர் களுக்கு உண்மையில் ரெக்கார்ட் பாயின்டர் கள் உள்ளன பின்னர் உங்களிடம் ஒரு என்றி உள்ளது இது பிரீ ஸ்பேஸ் இன் முடிவை சுட்டிக்காட்டுகிறது அங்கு அதிக ரெக்கார்ட் களை இன்னும் ஸ்டோர் செய்ய முடியும் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்ட் ஐ குறிப்பிடும்போது உண்மையில் இங்கே குறிப்பிடவில்லை எனவே நீங்கள் இங்கே குறிப்பிடவில்லை ஆனால் நீங்கள் பராமரிக்கும் ஹெடர் உண்மையில் மாற்றப்படவில்லை ஆனால் ரீல்லொக்கேஷன் மற்றும் தேவையான மாற்றங்கள் தேவைப்பட்டால் இது சம்பந்தமாக செய்யப்படும் எனவே இந்த மதிப்பு மாறும் ஆனால் இந்த லொகேஷன் ஐ பற்றிய எந்த ரெஃபரன்ஸஸ் ம் மாறாமல் இருக்கும் எனவே இது ஸ்லாட்டெட் பேஜ் கட்டமைப்பின் அடிப்படை யோசனையாகும் இது வடிவமைப்பில் எளிதாக மீண்டும் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையுடன் வேரியப்பிள் லென்த் ரெக்கார்ட்ஐ வைத்திருக்க அனுமதிக்கும் இப்பொழுது கொடுக்கப்பட்ட பைல்களில் இல் உள்ள ரெக்கார்ட்களின் அமைப்பு என்ன என்பதை பார்ப்போம் எனவே வெவ்வேறு அமைப்புகள் முயற்சிக்கப்பட்டுள்ள எளிமையானது ஹீப் ஆகும் ஹீப் என்பது ஒரு ரெக்கார்ட் இடம் இருக்கும் பைல் இல் எங்கும் வைக்கப்படலாம் அதனுடன் நீங்கள் லிங்க் செய்ய முடியும் அது ஒரு வழி நிச்சயமாக அதைச் செய்வதில் மிகவும் புத்திசாலிதனம் எதுவும் இல்லை ஆனால் நீங்கள் அதை விட சிறப்பாக செய்ய விரும்பலாம் எனவே ஒன்று நீங்கள் ஸ்டோர் செய்ய முடியும் ஒரு தொடர்ச்சியான முறையில் ரெக்கார்ட் கள் சில சேர்ச் கீயின் அடிப்படையில் ரெக்கார்ட் களை ஒரு சீக்கொன்சியல் ஆர்டர் இல் சேமிக்கலாம் எனவே சேர்ச் கீ இன் மதிப்பின் அடிப்படையில் அவற்றை சீக்கொன்சியல் ஆர்டர் இல் வைக்கவும் எனவே இதன் அர்த்தம் என்னவென்றால் அந்த வகையில் ரெக்கார்ட் களைத் சேர்ச் செய்வது எளிதாகிவிடும் ஆனால் அது விளைவுகளைக் கொண்டிருக்கிறது அல்லது நீங்கள் ஹாஷ் செய்யலாம் ரெக்கார்ட் இன் சில ஆட்டிரிபியூட் களில் ஒரு ஹாஷ் பங்க்ஷன் ஐ பயன்படுத்தலாம் மற்றும் எந்தத் பிளாக் இல் குறிப்பிடப்பட்டுள்ள முடிவுகள் டிஸ்க் பிளாக் ரெக்கார்ட் கள் வைக்கப்படும் எனவே இவை வேறுபட்ட ஆப்சன் மற்றும் இந்த ரிலேஷன் ரெக்கார்ட்கள் ஒரு அடிப்படை பைல் இல் அல்லது ஒரு தனி பைல் இல் ஸ்டோர் செய்யப்படலாம் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் பல டேபிள் கிளஸ்டரிங்கும் இருக்கலாம் எனவே இந்த ஆப்சன் களை விரைவாகப் பார்ப்போம் எனவே இவை சீக்கொன்சியல் பைல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆகும் எனவே இந்த விஷயங்கள் இங்கே சீக்கொன்சியல் ஆக வைக்கப்படுகின்றன ஏனெனில் நீங்கள் இங்கே எல்லாவற்றையும் பார்க்க முடியும் இது அவற்றின் லிங்க் கீ ஆகும் எனவே இது டெலிட் செய்வதற்கான இஷ்யூ கள் மற்றும் நீங்கள் டெலிட் செய்வதால் பாயின்டர் செயின் களைப் பயன்படுத்துங்கள் நாம் முன்பு விவாதித்ததைப் போல நீங்கள் இன்சர்ட் செய்ய வேண்டுமானால் நீங்கள் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்ஐ தேடுகிறீர்கள் நீங்கள் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்ஐ கண்டால் அதை அங்கே வைக்கலாம் ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லாவிட்டால் அதை அங்கே இன்சர்ட் செய்யவும் பின்னர் நீங்கள் ஒரு ஓவர்ஃப்ளோ பிளாக் ஐ பயன்படுத்த வேண்டும் இங்கே காண்பிக்கப்படுவதைப் போல நீங்கள் தனித்தனியாக சென்று வைக்கலாம் பல டேபிள் கிளஸ்டரிங்கில் நீங்கள் என்ன செய்யலாம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ரிலேஷன்கள் ஒரே பைல் இல் வைக்கலாம் என்பதாகும் எடுத்துக்காட்டாக இங்கே நாம் இரண்டு டிபார்ட்மெண்ட் நேம் கட்டிடம் மற்றும் பட்ஜெட்டைக் காட்டுகிறோம் இந்த ஆட்டிரிபியூட் களை டிபார்ட்மெண்ட் மற்றும் இன்ஸ்ரக்டர் ஐடி பெயர் டிபார்ட்மெண்ட் பெயர் மற்றும் சேலரி ஆகியவை மற்ற இன்ஸ்ரக்டர் களாக இருக்கின்றன அவற்றை இயற்கையாகவே இங்கே ஒன்றாக வைத்திருக்கிறோம் அவற்றை அங்கு நாம் ஒன்றாக வைத்திருக்கிறோம் உதாரணமாக இங்கே நம்மிடம் ஒன்று உள்ளது இது டிபார்ட்மெண்ட் ரிலேஷன் ரெக்கார்ட் இன் என்றி ஆகும் இதேபோல் இங்கே டிபார்ட்மெண்ட் ரிலேஷன் களில் இருந்து இன்னொன்று உள்ளது அதேசமயம் இவை இன்ஸ்ரக்டர் ரிலேஷன் என்றிகள் ஆகும் தயவுசெய்து ஒரு டிபார்ட்மெண்ட் உடன் நாம் அதை பல டேபிள் இல் செய்து வருவதால் இந்த இன்ஃபர்மேஷன் களை ரெக்கார்ட் இன் ஒரு பகுதியாக வைத்திருக்க தேவையில்லை ஆனால் இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்றி இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெக்கார்ட் ஐ பின்தொடரும் அனைத்து ரெக்கார்ட் களும் உண்மையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ரக்டர்களாக இருக்கின்றன உண்மையில் மற்றொரு டிபார்ட்மெண்ட் என்றி வரும் வரை அந்த டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஸ்ரக்டர்கள் பின்பற்றப்படுவார்கள் எனவே இது ஒரு அடிப்படை பல டேபிள் கன்வென்ஷன் ஆகும் இது இங்கே பின்பற்றப்படுகிறது இப்பொழுது இன்ஸ்ரக்டர் டிபார்ட்மெண்ட் இல் சேருவது தொடர்பான கொறிகளுக்கு இது மிகவும் நல்லது ஏனென்றால் டிபார்ட்மெண்ட் மதிப்பின் அடிப்படையில் இன்ஸ்ரக்டர் கிளப்பை ஒன்றாகக் வைக்கலாம் அவை மிக விரைவாக ஒன்றிணைக்கப்படலாம் மேலும் இது டிபார்ட்மெண்ட்களுடனான ஒற்றை கொறிகளுக்கும் நல்லது மற்றும் இது இன்ஸ்ரக்டர் கள் ஆகும் ஏனென்றால் நீங்கள் பார்க்க முடிந்தால் நீங்கள் அறிய விரும்பினால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மென்ட் இல் ஆசிரியர்கள் யார் என்பதற்கு பதிலளிப்பது மிகவும் எளிதானது ஏனென்றால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐ தேட வேண்டும் பின்னர் இன்ஸ்ரக்டர் களின் அனைத்து பட்டியலும் தொடர்ச்சியான பிளாக் இல் இருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் அதை எளிதாக உயர்த்தலாம் ஆனால் நிச்சயமாக இது உண்மையல்ல நீங்கள் டிபார்ட்மென்ட் மட்டுமே உள்ள கொறிகளை ஈடுபடுத்த விரும்பினால் ஏனெனில் அந்த டிபார்ட்மென்ட் இன்ஃபர்மேஷன்கள் அனைத்தும் இப்பொழுது ஸ்பார்ஸ்லி டிஸ்ட்ரிபியூட்டட் எனவே உங்கள் கொறி இல் டிபார்ட்மென்ட் இன்ஃபர்மேஷன்கள் அக்குமுல்லேட் செய்யப்பட வேண்டும் என்றால் இது ஒரு நல்ல ஆப்சன் ஆக இருக்காது எனவே இதன் விளைவாக நீங்கள் டிபார்ட்மென்ட் இன்ஃபர்மேஷன்களை இணைக்க துணை பாயின்டர் செயின்களை கொண்டிருக்கலாம் எனவே இது உங்களிடம் உள்ள ஒரு வகையான டிசைன் ஆகும் இப்பொழுது சிந்தியுங்கள் எனவே முழுமையாக இதுவரை சிங்கிள் பைல்கள் அல்லது பல டேபிள் ரிலேஷன்களுக்கு செல்லும் ரிலேஷன் பற்றி பேசப்பட்டது பல டேபிள் பைல் என்பது ஒரே பைலில் பல ரிலேஷன்கள் இருக்கும் இப்பொழுது நீங்கள் டேட்டாபேஸ் ஐ ஒட்டுமொத்தமாகப் பார்த்தால் டேட்டாபேஸ் என்றால் என்ன ஒட்டுமொத்த டேட்டாபேஸில் நிறைய டேபிள்கள் உள்ளன டேபிள்கள் அவற்றின் ஆர்ட்டிரிபியூட்களை நாம் அறிந்த டேபிள்கள் மற்றும் டேட்டா அதனுள்ளே இருக்கின்றன என்பதில் இதுவரை கவனம் செலுத்தி வருகிறோம் ஆனால் டேட்டாபேஸ் அடிப்படையில் நீங்கள் நினைத்தால் யாரோ எங்கோ என் டேபிள்கள் என்ன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனது ரிலேஷன்கள் என்ன கொடுக்கப்பட்ட ரிலேஷன்க்கு அந்த ரிலேஷனில் உள்ள ஆர்ட்டிரிபியூட்கள் என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும் இந்த ஆர்ட்டிரிபியூட்களின் லென்த் டைப் நமக்கு தெரியும் டேட்டாபேஸில் நான் உருவாக்கிய வியூ என்ன என்பதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் எனவே நீங்கள் கூறக்கூடிய இந்த தகவல்கள் அனைத்தும் டேட்டாபேஸ் களின் சொந்த மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷன்கள் ஆக பராமரிக்கப்பட வேண்டும் என்ன செய்யப்படுகிறது டேட்டாபேஸ் சிஸ்டம் இல் ஒரு டேட்டாபேஸ் ஆக பராமரிக்கப்படுகிறது அத்தகைய மெட்டாடேட்டா அமைப்பு பொதுவாக டேட்டா அகராதி பெயர் அல்லது சிஸ்டம் கேட்டலாக் கள் என அழைக்கப்படுகிறது எனவே இது போன்ற இன்ஃபர்மேஷன்கள் உள்ளன எனவே நீங்கள் அவற்றை மீண்டும் வைக்கிறீர்கள் உங்களுக்கு தேவையான இந்த மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷன்கள் அடிப்படையில் ஸ்கீமா டிசைன் ஐ உருவாக்குகிறீர்கள் மேலும் யூசர்ஸ் அக்கவுண்ட்ஸ் பாஸ்வேர்ட் கள் மற்றும் பலவற்றிற்கான இன்ஃபர்மேஷன் களை பராமரிக்க வேண்டும் நீங்கள் விரும்பும் ஸ்டேட்டிஸ்டிகல் இன்ஃபர்மேஷன் உங்களிடம் இருக்கலாம் அடுத்த வாரத்தில் இன்டெக்ஸிங் பற்றி பேசும்போது ஸ்டேட்டிஸ்டிகல் இன்ஃபர்மேஷன் பயன்படுத்துவதைப் பார்ப்போம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது வெவ்வேறு கோறிகள் எத்தனை முறை பையார்ட் என்பது உங்களுக்குத் தெரியும் ஒவ்வொரு ரிலேஷன் லும் உள்ள மக்களின் எண்ணிக்கை என்ன சேமிப்பக ஆப்சன் பைல்களின் பிசிகல் லொகேஷன் கள் மற்றும் இன்டெக்ஸ் பைல் களின் அடிப்படையில் உங்கள் சாய்ஸ் கள் என்ன என்பதையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் எனவே இங்கே ஒரு மாதிரி உள்ளது எனவே நீங்கள் பார்த்தால் மீண்டும் பல ஸ்கீமா களைக் காணலாம் எனவே இது தொடர்புடைய மெட்டாடேட்டா ஸ்கீமா ஐ பற்றி பேசுகிறது வெவ்வேறு ரிலேஷன் கள் என்ன எனவே இங்குள்ள ஒவ்வொரு ரெக்கார்டும் பயன்பாட்டின் டேட்டா ஐ வைத்திருக்கவில்லை ஆனால் இங்கே வெவ்வேறு ரிலேஷன் ஐ கொண்டுள்ள இன்ஃபர்மேஷன் களை வைத்திருக்கிறது எடுத்துக்காட்டாக மீண்டும் லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இன் இரண்டு பிளாக் கள் பற்றி பேசுகிறோம் எனவே லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இல் நாம் வேறுபட்டிருந்தோம் புக் கேட்டலாக் புக் இஸ்யூ புக் காப்பிகள் மற்றும் பலவற்றை நாம் டிசைன் செய்தோம் எனவே அந்த ரிலேஷன் பெயர்கள் மற்றும் அவற்றில் எத்தனை ஆட்டிரிபியூட் உள்ளன ஸ்டோரேஜ் ஐ எவ்வாறு ஒழுங்கமைப்பது இந்த குறிப்பிட்ட டேபிளுக்கு அந்த ஸ்டோரேஜ் எங்கே போகிறது அது நாம் உருவாக்கும் இன்டெக்ஸ் ஐ பொறுத்தது தொடர்ந்து இன்டெக்ஸ் ஐ பற்றி நாம் விவாதிக்கவில்லை ஆனால் அந்த இன்டெக்ஸ் இன்ஃபர்மேஷன் களை நாம் ஆட்டிரிபியூட் மெட்டாடேட்டாவைக் கொண்டிருக்கக்கூடிய வியூ இன்ஃபர்மேஷன்களை பாதுகாக்க முடியும் எனவே ஆட்டிரிபியூட் களின் பெயர் என்ன மற்றும் அந்த ஆட்டிரிபியூட் களின் வகை என்ன என்பது ரிலேஷன் பெயருக்கானது எனவே ரிலேஷன் பெயர் புக் கேட்டலாக் என்று சொன்னால் ஆட்டிரிபியூட் பெயர் ஹெடர் பின்னர் டொமைன் வகை என்ன எனவே இது ஒரு வேர்கேர் என்று கூறுவோம் பின்னர் அந்த ஆட்டிரிபியூட் நிலை பயனர் மெட்டாடேட்டா வழங்கப்பட்டால் லென்த் இவை அனைத்தும் இந்த சிஸ்டம் கேட்டலாக் அல்லது நமக்குத் தேவைப்படும் டேட்டா டிக்சனரியில் சொல்லும் பொதுவான விஷயங்கள் ஆகும் எனவே இறுதியாக டேட்டாபேஸ் பைல்களை ஸ்டோர் செய்வதற்கான இடத்தை ஆக்சஸ் செய்யப்படும் பிளாக் என அழைக்கப்படும் நிலையான லென்த் யூனிட் கள் பிளாக் என்று அழைக்கப்படும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறேன் பிளாக் கள் வரையறுக்கப்பட்டுள்ளதால் அவை எளிதில் அலக்கேட் செய்யப்படலாம் மற்றும் டிரான்ஸ்பர் செய்யப்படலாம் மேலும் அவை டிஸ்க் க்கும் மெம்மரி க்கும் இடையில் மாற்றக்கூடிய டேட்டா களின் வேகமான யூனிட் ஆகும் எனவே எங்கள் வழக்கமான அல்காரித்மிக் கன்சிடரேஷன் போலல்லாமல் வெவ்வேறு அல்காரிதங்களை பற்றி பேசும்போது எதைக் குறைக்க முயற்சிக்கிறோம் CPU இல் சில விலையுயர்ந்த ஆப்பரேஷன் களை குறைக்க முயற்சிக்கிறோம் கம்பரிசன் ஆப்பரேஷன் அல்லது அசைன்மென்ட் அல்லது மெம்மரி ரீட் ஆப்பரேஷன் இருக்கலாம் ஆனால் டேட்டாபேஸ் சிஸ்டம் களின் அடிப்படையில் டேட்டா பரிமாற்றத்தின் ஒரு பிரைமரி யூனிட் மற்றும் டிஸ்க் க்கு டேட்டா பரிமாற்றம் என்பது அதிக நேரம் எடுக்கும் காரணியாகும் இது நாம் செய்யும் மெம்மரி செயல்பாட்டில் ஒப்பிடும்போது அதிக நேரம் எடுக்கும் எனவே இந்த வகை நாம் குறைக்க விரும்பும் செலவின் பிரைமரி யூனிட் ஆகும் எனவே பொதுவாக நாம் இன்டெக்ஸ் மற்றும் பிற வகையான வழிமுறைகளைப் பற்றி பேசும்போது முதன்மை இலக்கு பிளாக் டிரான்ஸ்பர் களின் எண்ணிக்கையைக் குறைப்பதாகும் எனவே நிச்சயமாக நாம் அதை செய்ய முடியும் மெயின் மெம்மரி இல் முடிந்தவரை பல ரெக்கார்டுகளை வைத்திருப்பதன் மூலம் டிஸ்க் ஆக்சஸ் இன் எண்ணிக்கையை குறைக்க முடியும் எனவே அந்த டிரான்ஸ்பர் ஐ எவ்வாறு குறைக்க முடியும் மெயின் மெம்மரி இல் அதிகமான பிளாக் களை வைத்திருக்க முடிந்தால் இயற்கையாகவே ஒரு லிமிடேஷன் உள்ளது ஏனெனில் மெயின் மெம்மரி மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே பெரும்பாலும் நாம் வெவ்வேறு பஃப்பர் களைப் பயன்படுத்துகிறோம் எனவே டிஸ்க் பிளாக் இன் காப்பி களை ஸ்டோர் செய்ய மெயின் மெம்மரி இன் ஒரு பகுதி வைக்கப்படும் எனவே ஒவ்வொரு முறையும் ஒரு பிளாக் தேவைப்பட்டால் அதை டிஸ்க் ஸ்டோர் லிருந்து கொண்டு வர தேவையில்லை எனவே நீங்கள் அதை மெயின் மெம்மரி இன் பஃப்பர் இல் வைத்திருக்கிறீர்கள் பின்னர் இந்த பஃப்பர் ஐ நிர்வகிக்க உங்களுக்கு ஒரு மேனேஜ்மென்ட் ஸ்ட்ராடஜி உள்ளது எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிளாக் இல் இருக்க வேண்டிய ரெக்கார்ட் ஐ உண்மையில் ஆக்சஸ் செய்ய விரும்பும் போதெல்லாம் அந்த பிளாக் ஏற்கனவே பஃப்பர் இல் கிடைக்கிறதா என்பதை சரி பார்க்க வேண்டும் அது பஃப்பரில் இல் கிடைத்தால் அதை பயன்படுத்தலாம் அது பஃப்பரில் இல் கிடைக்கவில்லை எனில் அதை நீங்கள் டிஸ்க் இல் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்காக சிறிது லூப் கள் தேவைப்படும் மேலும் டிஸ்க் இல் இருந்து அதைப் பெறும்போது ஒரு காப்பி ஐ வைத்திருந்தால் எதிர்காலத்தில் அதை பஃப்பரில் இருந்து பயன்படுத்தலாம் இப்பொழுது நீங்கள் அதைச் செய்யும்போது இயற்கையாகவே விரைவில் பஃப்பர் மெம்மரி ஐ விட்டு வெளியேறலாம் எனவே நீங்கள் ஒரு சூழ்நிலைக்கு வருவீர்கள் அங்கு டிஸ்க் இல் இருந்து மெம்மரி க்கு ஒரு பிளாக் ஐ நாம் கொண்டு வர வேண்டும் ஆனால் பஃப்பர் க்கு போதுமான இடம் இல்லை எனவே நாம் சில பிளாக் களை மாற்றி உருவாக்க வேண்டும் அதற்கான இடத்தை உருவாக்க வேண்டும் எனவே இங்கே ஒரு அடிப்படை பஃப்பர் மேனேஜ்மென்ட் ஸ்ட்ராடஜி உள்ளது எனவே நான் சொன்னது போல் நாம் ஏற்கனவே அதைத் தொடங்கினால் பிளாக் பஃப்பர் இல் இருந்தால் அது வழங்கப்படுகிறது அந்தத் பிளாக் பஃப்பரில் இல்லையென்றால் பஃப்பர் மேனேஜர் சிறிது இடத்தை ஒதுக்க வேண்டும் நீங்கள் இடத்தை எவ்வாறு ஒதுக்க வேண்டும் தேவையில்லாத வேறு சில பிளாக் களை வெளியே எறிவதன் மூலம் அல்லது மாற்றவும் பின்னர் பிளாக் திரும்புவதை டிஸ்க் இல் மாற்றவும் அது மாடிஃபைட் செய்து ஸ்பேஸை பிரீ செய்து பின்னர் டிஸ்க் இல் இருந்து ரீட் செய்து ஒரு காப்பி ஐ பஃப்பர் இல் வைக்கவும் எனவே இது நீங்கள் பார்க்க கூடிய ஒரு எளிய ஸ்ட்ராடஜி ஆகும் இப்பொழுது நிச்சயமாக நீங்கள் பஃப்பர் இல் உள்ள பிளாக் ஐ மாற்ற வேண்டியிருக்கும் போது நீங்கள் எந்த பிளாக் ஐ மாற்றுவீர்கள் என்பதுதான் கொறி ஆகும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல் உள்ள மெம்மரி மேனேஜ்மென்ட் போன்ற சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் நினைவு கூர்ந்தால் ரீப்ளேஸ்மெண்ட் செய்வதற்கான பல்வேறு ஸ்ட்ராடஜி பற்றி நீங்கள் படித்திருக்கிறீர்கள் மேலும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான ஸ்ட்ராடஜி களில் ஒன்று சமீபத்தில் பயன்படுத்தப்பட்ட எல் யூ வழிமுறை இது லீஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்டு ஸ்ட்ராடஜி ஆகும் எனவே எல் யுவின் குறிக்கோள் ஆனது எதிர்காலத்தை கணிக்க பிளாக் குறிப்புகளின் கடந்த முறையைப் பயன்படுத்துவதாகும் ஆகவே லீஸ்ட் ரீசன்ட்லி பயன்படுத்தப்பட்டது என்பது ரீசன்ட் பாஸ்ட் இல் பயன்படுத்தப்படவில்லை என்பதாகும் எனவே இது எதிர்காலத்தில் பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆகும் இப்பொழுது இங்கே கொறிகளின் அடிப்படையில் இதேபோன்ற செயலைச் செய்ய முயற்சிக்கிறோம் எனவே நன்கு வரையறுக்கப்பட்ட ஆக்சஸ் முறையைக் கொண்டுள்ளது மற்றும் டேட்டாபேஸ் அமைப்பு அதைப் பயன்படுத்த முடியும் மேலும் எல் யு ஒரு பேட் ஸ்ட்ராடஜி முறை என்று மாறிவிடும் எடுத்துக்காட்டாக பெரும்பாலும் நீங்கள் நெஸ்ட்டட் லூப் சொல்வதைப் பொறுத்து கம்ப்யூடேசன் களைச் செய்கிறீர்கள் எனவே நீங்கள் இதைச் செய்யும் ஒவ்வொரு டூப்பிளும் உங்களிடம் உள்ளது எனவே நீங்கள் அடிப்படையில் ஜாயின் செய்ய முயற்சிக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு இரண்டு ரிலேஷன்கள் உள்ளன மற்றும் நீங்கள் ஜாயின் முயற்சிக்கிறீர்கள் எனவே நீங்கள் இதைச் செய்யும்போது இன்னர் லூப்பின் வழியாகச் செல்லும்போது நிறைய டிரான்ஸ்பர்கள் நடக்கும் நீங்கள் வைத்திருக்கும் அசல் பிளாக் இங்கே உள்ளது நீங்கள் அதை சில காலமாக ஆக்சஸ் செய்யவில்லை எனவே நீங்கள் இதைச் செய்யும்போது இந்த பிளாக் அந்த நேரத்தில் ஆர் வைத்திருந்து எல் யுவாக மாறினால் நீங்கள் அதை தூக்கி எறிவீர்கள் ஆனால் அதனுடன் நீங்கள் இந்த லூப்பை முடித்துவிட்டு இங்கு திரும்பி வரும்போது அதை மீண்டும் டிஸ்க் இல் இருந்து ரீட் செய்ய வேண்டும் எனவே இது எல் யு அல்ல இதுபோன்ற நெஸ்டட் கம்ப்யூடேஷன்ஸ் ஒரு நல்ல ஸ்ட்ராடஜி அல்ல எனவே ஒருவித மிக்ஸட் ஸ்ட்ராடஜி சிறப்பாக செயல்படும் எனவே பஃப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் அடிப்படையில் பல பயன்படுத்தப்படுகின்றன அவை பின் பிளாக் என்று அழைக்கப்படுகிறது அங்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மெம்மரி பிளாக் ஐ குறிக்கிறீர்கள் இது டிஸ்க் இல் திரும்பத் திரும்ப அனுமதிக்கப்படாது அது பஃப்பரில் இருக்க வேண்டும் அல்லது டாஸ் உடனடி ஸ்ட்ராடஜி பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது எனவே இது ஒரு பிளாக் ஆக்கிரமித்துள்ள இடத்தை ஃபைனல் டூப்பிள் அகற்றப்பட்டவுடன் விடுவிக்கிறது எனவே இது ஒரு உடனடி டாஸ் ஆகும் எனவே நீங்கள் முடிந்தவுடன் அதை வெளியே எறிந்து விடுங்கள் நீங்கள் அதை முடித்துவிட்டீர்கள் எனவே நீங்கள் அதை மீண்டும் ரைட் செய்கிறீர்கள் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் மற்றொன்று சமீபத்தில் பயன்படுத்தப்பட்டது பிளாக் தற்போது ப்ராசஸ் செய்யப்படும் போதெல்லாம் சிஸ்டம் ஒரு பின் மார்க்கரை வைத்திருக்கும் எனவே அது அகற்றப்படவில்லை ஆனால் ஃபைனல் டூப்பிள் செயலாக்கப்பட்ட பிறகு பிளாக் இணைபிரிக்கப்படும் பின்னர் அது மிக சமீபத்தில் பயன்படுத்தப்பட்ட பிளாக் ஆக மாறும் மேலும் சமீபத்தில் பயன்படுத்தப்பட்ட பிளாக் ஐ வரையறுக்க வழிமுறையை கொண்டு செல்லலாம் நீங்கள் நிச்சயமாக பல்வேறு வகையான ஸ்டேட்டிஸ்டிகல் இன்ஃபர்மேஷன்களை பயன்படுத்தலாம் மற்றும் சுருக்கமாக அடிப்படை டேட்டாபேஸ் பிக்ஸட் ரெக்கார்ட்களில் தொடங்கி வேரியப்பிள் ரெக்கார்ட் வரை வெவ்வேறு பைல் அமைப்பின் கையாளுதல் மற்றும் ரெக்கார்ட்களின் அடிப்படையில் ரெக்கார்ட்கள் மற்றும் ரிலேஷன்கள் எவ்வாறு ஆர்கனைஸ்ட் செய்யப்படுகிறது எங்களிடம் உள்ள ஆப்சன்கள் என்ன டேட்டா டிக்க்ஷனரி ஸ்டோரேஜ் ஐ பார்த்தோம் அது பேசிக் சிஸ்டம் கேட்டலாக் ஆகும் டேட்டாபேஸ் அதன் சொந்த இன்ஃபர்மேஷன் களை வைத்திருக்கிறது பின்னர் டிஸ்க் இடையில் டேட்டா பரிமாற்றத்தின் முக்கிய யூனிட் பிளாக் என்று குறிப்பிடுகிறது மற்றும் மெயின் மெம்மரி நம்மிடம் உள்ள செலவின் யூனிட் ஐ வரையறுக்கும் யூனிட் ஆகும் மெயின் மெம்மரி இல் ஒரு பஃப்பர் வழிமுறை உள்ளது என்பதைக் குறைக்க டிஸ்க் பிளாக் கள் வைக்கப்படும் சில டிஸ்க் பிளாக் கள் எப்போது வேண்டுமானாலும் விரைவான பயன்பாட்டிற்கு வைக்கப்படும் இந்த நல்ல பஃப்பர் மேனேஜ்மென்ட் க்கு பல்வேறு ஸ்மார்ட் ரீபிளேஸ்மென்ட் ஸ்ரேட்டஜிஸ் இருக்க வேண்டும்